அனைவருக்கும் வணக்கம் நுண் திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த எனது என் எல் மூக் பாடநெறிக்கு வரவேற்கிறேன் இது முதல் வாரம் மற்றும் இந்த பாடத்திட்டத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் பாடங்களின் முதல் தொகுப்பின் முதல் தொகுதி இது இப்போது இந்த தொகுதியில் நான் உங்களுக்கு பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் பின்னர் பாடத்திட்டத்திலிருந்து உங்கள் ஆதாயத்தை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்பதற்கான சில உதவிக்குறிப்புகளை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் இப்போது நான் தொடங்குவதற்கு முன் நான் உங்களிடம் ஒரு அடிப்படை கேள்வியைக் கேட்க விரும்புகிறேன் கற்றல் பற்றி உங்கள் கருத்து என்ன கற்றலை எப்படி வரையறுக்க விரும்புகிறீர்கள் அல்லது கற்றல் உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது எனவே நீங்கள் இந்த பாடத்திட்டத்திலிருந்து கற்றுக்கொள்ள இங்கு வந்துள்ளீர்கள் ஆனால் நீங்கள் உண்மையில் உங்கள் கற்றலைத் தொடங்குவதற்கு முன்பு நான் இந்த பாடத்திட்டத்தைப் பொருத்தவரை கற்றல் உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதைப் பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இப்போது கற்றல் பற்றிய பொதுவான கருத்துக்கள் அல்லது தவறான கருத்துக்கள் என்ன முதலில் அதைப் பார்ப்போம் மேலும் அது உங்களுக்கும் பொருந்துமா கற்றல் என்பது உங்களுக்கு வெறுமனே பாடப்புத்தகங்களை திணிப்பது என்று அர்த்தமா உங்களுக்கு எந்த புத்தகங்கள் வழங்கப்பட்டாலும் நீங்கள் அந்த புத்தகங்களை திணித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று அர்த்தமா அல்லது மனப்பாடம் செய்யப்பட்ட கருத்துக்களை புத்திசாலித்தனமாக மீண்டும் உருவாக்குவது என்று அர்த்தமா எனவே அங்கு என்ன இருக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள நீங்கள் கவலைப்படுவதில்லை ஆனால் நீங்கள் மனப்பாடம் செய்து பின்னர் அதை அப்படியே சொல்கிறீர்கள் பட்டம் அல்லது சான்றிதழ் வடிவில் ஏதாவது காகிதத்தில் பெறுவது என்று அர்த்தமா அல்லது சேகரிக்கப்பட்ட சான்றிதழ்கள் பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை நீங்கள் யாருக்காவது காட்டுகிறீர்கள் என்று அர்த்தமா இது வெறும் அறிவின் அதிகரிப்பா கற்றுக்கொள்வது என்பது நீங்கள் தொடர்ந்து உங்கள் திறனை அதிகரிக்கிறீர்கள் என்று அர்த்தமா அறிவுத்திறனா இது வெறுமனே அல்லது மனப்பாடம் செய்து அதை அப்படியே திருப்பி சொல்வதற்கான உங்கள் திறனா அல்லது நீங்கள் உண்மைகளை சேகரித்து பின்னர் அவற்றை எதிர்கால பயன்பாட்டிற்காக சேமித்து வைக்கிறீர்கள் என்று அர்த்தமா கற்றல் என்றால் உண்மையில் என்ன அர்த்தம் சிலருக்கு கற்றல் என்பது அவர்கள் கூறுகிறார்கள் இது அர்த்தத்திற்கான தேடல் நோக்கத்திற்கான தேடல் சிலருக்கு இது வெறுமனே யதார்த்தத்தைப் புரிந்துகொள்வதற்கும் அதை சரியாக விளக்குவது எப்படி என்பதை அறிவதற்குமான உங்கள் திறனைக் குறிக்கிறது இப்போது நீங்கள் சந்தா செலுத்தக்கூடிய எந்த வரையறைகளும் அவற்றில் பெரும்பாலானவை மிகவும் வழக்கமானவை இவ்வாறு இவ்வாறு நீங்கள் கற்றலைப் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மற்றும் கற்றல் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அது இது தான் என்னைப் பொறுத்தவரை உண்மையான கற்றல் என்பது உண்மையில் சுற்றுச்சூழலுடனான மனித தொடர்பு இது நடத்தையில் நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்துகிறது சுற்றுச்சூழலுடனான மனித தொடர்பு நடத்தையில் நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இது உங்கள் உணர்ச்சி உணர்வைப் பயன்படுத்தி அல்லது சூழலில் உள்ளவற்றுடன் விஷயங்களைக் கவனிப்பதன் மூலம் சுற்றியுள்ளவற்றுடன் பரிவர்த்தனை செய்யும் திறனைக் குறிக்கிறது ஆனால் கற்றல் என்பது அங்கு முடிவடையவில்லை ஆனால் அது உங்களை பாதிக்கவும் உங்கள் நடத்தையை மாற்றவும் தற்காலிகமாக மட்டுமல்ல உங்கள் நடத்தையை நிரந்தரமாக மாற்றுவதும் கற்றலின் உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் இப்போது அதுவே கற்றலின் உண்மையான நோக்கம் என்றால் இந்த பாடநெறி நுண் திறன்கள் மற்றும் உங்கள் ஆளுமையின் வளர்ச்சி பற்றியது இந்த பாடத்திட்டத்தில் நான் உங்களுக்குக் கொடுப்பதை வெறுமனே மனப்பாடம் செய்வது உதவப் போவதில்லை என்று நீங்கள் நினைக்கவில்லையா உங்களுக்கு வழங்கப்பட்டவற்றுடன் மாற்றம் தேவைப்படுவது உங்கள் நடத்தையில் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் கற்றல் என்பதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் இப்போது கற்றலின் இந்த அம்சத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் இது ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை அளிக்கிறது உதாரணமாக அனைத்து கற்றலும் புத்தகங்களைப் படிப்பதன் மூலம் ஏற்படுவதில்லை உண்மையில் புத்தகங்களுக்கு இடையில் என்ன இருக்கிறது வரிகளுக்கு இடையில் என்ன இருக்கிறது நுண் திறன்களை வளர்ப்பதற்கான உங்கள் திறனைப் பற்றி மேலும் சொல்லும் துணை உரை என்ன புத்தகங்களிலிருந்து உண்மையில் கற்றுக்கொள்ளப்பட்டவை அல்ல சுவாரஸ்யமாக பெரும்பாலான கற்றல் வகுப்பறைகளுக்கு வெளியே நடக்கிறது பெரும்பாலான கற்றல் வகுப்பறைகளுக்கு வெளியே நடக்கிறது இது வகுப்பறைக்குள் செய்யப்படவில்லை இது வகுப்பறைக்கு வெளியே செய்யப்படுகிறது பின்னர் உங்கள் கற்றலின் பெரும்பகுதி சுற்றுச்சூழலுடனான உங்கள் தொடர்புகளைப் பொறுத்தது சூழல் சில நேரங்களில் வகுப்பறை சில நேரங்களில் அது வெறும் நண்பர்களாக இருக்கலாம் அதாவது பல்வேறு வடிவங்களில் உள்ள மக்கள் அது உங்கள் ஆசிரியர்களாக இருக்கலாம் அது உங்கள் எதிரிகளாக கூட இருக்கலாம் அது உங்கள் பெற்றோராக இருக்கலாம் அண்டை வீட்டுக்காரராக இருக்கலாம் அது ஒரு மதத் தலைவராக இருக்கலாம் மனித வளத்தின் வடிவத்தில் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதிலிருந்து நீங்கள் தொடர்புகொண்டு கற்றுக்கொள்ளலாம் அது புத்தகங்களாக இருக்கலாம் அது மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற திரைப்படங்களாக இருக்கலாம் அது வெறுமனே இயற்கையாக இருக்கலாம் பல கவிஞர்கள் தத்துவஞானிகள் எழுத்தாளர்கள் மற்றும் தலைவர்கள் இயற்கையை வெறுமனே பார்ப்பதன் மூலம் நிறைய பெற்றுள்ளனர் ஹெர்மன் ஹெஸ்ஸி சித்தார்த்தாவை நாம் படித்திருந்தால் வாசுதேவா என்ற ஒரு கதாபாத்திரம் உள்ளது அவர் ஒரு தோணியை செலுத்துபவராக இருக்கிறார் அவர் ஆற்றின் ஒரு கரையில் இருந்து மற்ற கரைக்கு மக்களை அழைத்துச் செல்கிறார் மேலும் அவர் கூறுகிறார் அவர் நதியிலிருந்து நிறைய கற்றுக்கொள்கிறார் என்று அவரது கல்வி அனைத்தும் நதியிலிருந்து தான் என்று அவர் கூறுகிறார் அவரால் நிறைய கற்றுக் கொள்ள முடிகிறது எனவே கற்றல் முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது புத்தகங்களிலிருந்து மட்டுமல்ல நீங்கள் வகுப்பறையில் இருந்து கற்றுக்கொள்வதிலிருந்து அல்ல அதனுடன் தொடர்புகொள்வதன் மூலம் நீங்கள் சூழலிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் மேலும் வகுப்பறை சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் அவற்றில் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் அது வகுப்பறை கற்பித்தலுக்கு அப்பாற்பட்டது இப்போது ஒருவர் எந்த வழியில் கற்றுக்கொண்டாலும் அது நடத்தை மாற்றத்திற்கு வழிவகுக்கவில்லை என்றால் அது கற்றுக்கொள்ளப்படவில்லை இது மற்றொரு சுவாரஸ்யமான உட்பொருளாகும் நீங்கள் எதை கற்றுக்கொண்டாலும் அது உங்கள் நடத்தையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றால் எனவே படித்த இளைஞர்கள் என்று அழைக்கப்படுபவர்களை பார்த்து மக்கள் கூச்சலிடுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஊனமுற்ற நபருக்கு இடம் கொடுக்கவில்லை சரி ஒரு பின்தங்கிய நபர் பின்னர் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை இருக்கை இருந்தாலும் அது பின்தங்கிய மற்றும் ஒருவித ஊனமுற்ற நபர்களுக்கானது என்று எழுதியிருந்தாலும் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை அல்லது அவர்கள் பெரியவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை எனவே மக்கள் அவர்களிடம் கேட்பார்கள் நீங்கள் படித்தவர் இல்லையா இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் படித்தவராகத் தோன்றுகிறீர்கள் ஆனால் அது உங்கள் நடத்தையில் உங்கள் செயலில் காட்டப்படவில்லை இப்போது நீங்கள் உண்மையில் உண்மையான பாடங்களைக் கற்றுக்கொள்ளவில்லை என்பதை இது காட்டுகிறது உங்கள் நடத்தையின் வடிவத்தில் என்ன பாதிக்கப்படுகிறதோ அது நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்று நாங்கள் சொல்ல முடியும் நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் இந்த பாடநெறி உங்களுக்கு என்ன செய்ய முடியும் சிறந்த முறையில் இந்த பாடநெறி உங்களுக்கு கற்றலுக்கு மிகவும் உகந்த சூழலை வழங்கும் ஆனால் இது உங்களுக்கு இந்த உகந்த சூழலை வழங்கினாலும் சில இஃப்ஸ் மற்றும் பட்ஸ் உள்ளன ஆனால் நான் மீண்டும் ஒரு முறை அதற்கு வருவதற்கு முன் இந்த கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன் இந்த பாடநெறி உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் இது நீங்கள் படித்த ஒரு பாடமாக இருக்கலாம் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றியது அது உங்கள் சிந்தனையில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடும் அது உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றக்கூடும் அது உங்கள் தொழில் வாழ்க்கையை முன்னேற்றலாம் அது உங்கள் தனிப்பட்ட உறவுகளை வளப்படுத்தலாம் அது உங்கள் மகிழ்ச்சியின் அளவை மேம்படுத்தலாம் இப்போது இது இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய முடியும் ஆனால் அது என்ன நீங்கள் மாற விரும்பினால் மட்டுமே பாடநெறி உங்களை மாற்றும் அந்த மாற்றம் உங்களிடம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அந்த பாடநெறி உங்களை மாற்றும் நீங்கள் ஒரு குதிரையை தண்ணீருக்கு அழைத்துச் செல்லலாம் ஆனால் அதைக் குடிக்க வைக்க முடியாது என்ற பழமொழியைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நான் ஒரு பயிற்றுவிப்பாளராக உங்கள் நுண் திறன்களையும் ஆளுமையையும் வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு உகந்த சூழலை வழங்க முடியும் ஆனால் நீங்கள் ஒரு கற்பவர் என்ற முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் உங்களுக்கு ஆர்வம் இல்லை என்றால் மாற்றத்தை ஏற்படுத்த நான் உங்களைத் வற்புறுத்த முடியாது நீங்கள் விரும்ப வேண்டும் நீங்கள் மாற்றத்தை விரும்ப வேண்டும் இப்போது நீங்கள் மாற்றத்தை விரும்ப வேண்டும் நீங்கள் மாற முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும் ஏனென்றால் உங்கள் நம்பிக்கைகளை நீங்கள் மாற்றியமைக்க முடிந்தால் மட்டுமே மாற்றம் நிகழ முடியும் உங்களால் மாற முடியும் என்று நீங்கள் நம்ப வேண்டும் மேலும் உங்கள் நம்பிக்கையை மாற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் பாடநெறியில் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் பாடநெறி உங்களை மாற்றும் என்ற நம்பிக்கை உங்கள் நடத்தையில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தவும் பயிற்றுவிப்பாளர் மீது நம்பிக்கை வைக்கவும் பாடநெறி உங்களுக்கு உதவும் என்று நீங்கள் நம்பத் தொடங்கினால் உங்கள் எண்ணங்களை மாற்றத் தொடங்குவீர்கள் உங்கள் முழு நடத்தையையும் மாற்றக்கூடிய வழியில் உங்கள் எண்ணங்களை நகர்த்தத் தொடங்குவீர்கள் மேலும் நிறைய கற்றதை அகற்றவும் மற்றும் மறு கற்றலையும் செய்ய முடியும் நீங்கள் நல்ல வார்த்தைகளைப் பயன்படுத்துவீர்கள் இது உங்கள் நேர்மறையான செயல்களுக்கு வழிகாட்டும் இறுதியில் விரைவில் அல்லது பின்னர் நீங்கள் ஆரோக்கியமான பழக்கங்களை வளர்த்துக் கொள்ளத் தொடங்குவீர்கள் இது உங்கள் குணத்தில் வலுப்படுத்தப்படும் மேலும் இது உங்கள் விதியையும் தீர்மானிக்கும் எனவே இது மாற்றத்தை விரும்புவதன் மூலம் நீங்கள் தொடங்கும் ஒரு தொடரும் செயல்முறையாகும் நீங்கள் மாற முடியும் என்று நம்பத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் பாடநெறியில் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் பின்னர் உங்கள் எண்ணங்களை மாற்றியமைக்க நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் பின்னர் நல்ல வார்த்தைகளைப் பயன்படுத்துகிறீர்கள் பின்தொடர்தல் செயலைச் செய்கிறீர்கள் பின்னர் இறுதியில் நீங்கள் ஆரோக்கியமான பழக்கங்களை வளர்த்துக் கொள்ள முடியும் இது உங்கள் தன்மையை தீர்மானிப்பதோடு ஒரு நல்ல விதிக்கும் வழிவகுக்கும் இப்போது இந்த பாடத்திட்டத்திலிருந்து அதிகபட்ச நன்மைகளைப் பெறுவதற்கான சில விரைவான உதவிக்குறிப்புகளை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் ஏனென்றால் நான் சொன்னது போல் இந்த பாடநெறி நீங்கள் இப்போது படித்த மனப்பாடம் செய்து பின்னர் அப்படியே திரும்பச் சொல்லும் செய்யும் வேறு எந்த பாடத்தையும் போல அல்ல இந்தப் பாடத்திட்டத்தைக் கற்றுக்கொள்ள நீங்கள் எப்படித் தயாராகலாம் நீங்கள் சாதாரண முறையில் செல்லலாம் என்று நான் பரிந்துரைக்கிறேன் நிலையான முறை அது அறிவுறுத்தப்படுகிறது அல்லது நீங்கள் பொதுவாக குழப்பம் கோட்பாட்டை நம்புகிறீர்கள் என்றால் நீங்கள் மிகவும் ஒத்திசைவற்றவராக இருந்தால் பின்னர் நீங்கள் ஒரு நேரியல் பயன்முறையில் செல்வதை நம்பவில்லை என்றால் தெளிவற்ற பயன்முறையையும் நான் பரிந்துரைக்கிறேன் இப்போது சாதாரண முறையில் வீடியோக்களை என் எல் தளத்தில் இடுகையிடும் போது பதிவிறக்கம் செய்யுமாறு நான் பரிந்துரைக்கிறேன் பின்னர் அவற்றை உங்கள் மடிக்கணினி டெஸ்க்டாப் மொபைல் மற்றும் நீங்கள் அணுகக்கூடிய இடங்களில் எங்கு வேண்டுமானாலும் சேமிக்கவும் நீங்கள் உங்கள் அலுவலகத்திற்குச் செல்கிறீர்கள் என்றால் ஒரு நகலை அலுவலகத்தில் வைத்திருங்கள் நீங்கள் உங்கள் தரைத்தளத்தில் இருந்தால் ஒரு டெஸ்க்டாப் உள்ளது நீங்கள் அங்கே வைக்கிறீர்கள் மேல் மாடியில் உங்களிடம் ஒரு மடிக்கணினி உள்ளது நீங்கள் அதை அங்கு நகலெடுக்கிறீர்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் பின்னர் நீங்கள் படிக்க விரும்பும் போதெல்லாம் அதை அணுக முயற்சிக்கவும் இப்போது நீங்கள் தெளிவற்ற வகையறாவாக இருந்தால் அதை பதிவிறக்க உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தால் குறைந்தபட்சம் அதை துண்டுகளாக பதிவிறக்க நான் பரிந்துரைக்கிறேன் 2 3 வீடியோக்கள் அல்லது குறைந்தபட்சம் வினாடி வினா தொடங்குவதற்கு முந்தைய நாள் குறைந்தபட்சம் அதை பதிவிறக்கி பின்னர் விரைவாக அதைச் படியுங்கள் இதனால் நீங்கள் வார பாடத்தை முடிப்பீர்கள் ஒரு வார பாடத்தை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்க வேண்டாம் எனவே அது குவிந்து கிடக்கும் பின்னர் மெதுவாக உங்கள் உற்சாகத்தை இழப்பீர்கள் எனவே அதை முயற்சிக்க வேண்டாம் இரண்டாவது கட்டத்தில் சாதாரணமானவருக்கு பாடத்திட்டத்தைக் கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் ஒதுக்குமாறு நான் பரிந்துரைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீடியோவைப் பதிவிறக்கும்போது அது சுமார் 25 நிமிடங்கள் ஆகும் அது 30 வரை செல்லாது பின்னர் நீங்கள் அதைப் பாருங்கள் பின்னர் நீங்கள் அதைப் பார்க்கும்போது அந்த தருணத்தை அந்த வீடியோவைப் பார்ப்பதற்கு மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் அதிகாலையில் 6 முதல் 7 வரை 8 முதல் 9 வரை அல்லது மாலை 4 முதல் 5 வரை அல்லது படுக்கைக்குச் செல்வதற்கு முன்பு கூட இந்த வீடியோவுக்கு நான் இந்த ஒரு மணி நேரத்தை ஒதுக்குவேன் என்று நீங்கள் முடிவு செய்யலாம் இப்போது நீங்கள் பார்க்கும்போது முடிந்தால் அமைதியான சூழலைத் தேர்ந்தெடுக்க முயற்சிக்கவும் டிவி சத்தம் அல்லது அழைப்பு மணி அல்லது தொலைபேசி அழைப்புகள் மூலம் நீங்கள் திசைதிருப்பப்படாமல் பாதிக்கப்படாத இடத்தில் அமருங்கள் நீங்கள் கைபேசியை அணைத்து பின்னர் வீடியோவில் முழுமையாக கவனம் செலுத்தினால் அது உதவும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் இப்போது அது சாத்தியமா என்று முயற்சி செய்யுங்கள் நீங்கள் வீடியோக்களைப் பார்க்கும்போது கவனமாகக் கேளுங்கள் மற்றும் குறிப்புகள் எடுக்க ஒரு நோட்டுப் புத்தகத்தை வைத்திருங்கள் அங்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் நான் வீடியோவைப் பார்த்து பின்னர் எந்த நேரத்திலும் திரும்பிச் செல்லலாம் ஆனால் ஒரு நோட்டுப் புத்தகத்தை வைத்து பின்னர் முக்கியமான புள்ளிகளைக் குறிப்பிடுவது சில வார்த்தைகள் கூட குறிப்பிட்ட யோசனைகள் கூட அவற்றை நினைவில் கொள்ள உங்களுக்கு உதவும் நீங்கள் அதை காகிதத்தில் எழுதும் போது நீங்கள் உண்மையில் அதை நினைவில் வைத்திருப்பீர்கள் என்பது ஒரு முக்கியமான விதி ஆனால் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது அவ்வளவு நினைவில் இல்லை நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் அதை கவனமாகக் கேட்க வேண்டும் எனவே நீங்கள் அதைப் பார்க்கும்போது கவனமாகக் கேளுங்கள் பின்னர் குறிப்புகளை எடுக்க ஒரு நோட்டுப் புத்தகத்தை வைத்திருங்கள் நீங்கள் தூங்குவதற்கு முன்பு அவற்றைப் பற்றி சிந்தியுங்கள் இப்போது நீங்கள் எந்த நேரத்தைத் தேர்ந்தெடுத்தாலும் தூங்குவதற்கு சற்று முன்பு உங்களிடம் விவாதிக்கப்பட்டதை விரைவாக நினைவுகூர்ந்து அடுத்த முறை உங்களுக்குத் தெரிந்த ஒருவரிடம் குறிப்புகள் யோசனைகளை எடுத்துச் செல்ல முடியுமா என்று பாருங்கள் அந்த நபருடன் நீங்கள் விவாதிக்க முடியுமா அல்லது உங்கள் எண்ணங்களை அந்த நபருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் முடிந்தால் நீங்கள் ஒரு கூட்டாளியை உருவாக்கலாம் வாசிப்பு கூட்டாளி உங்களுடன் பாடத்திட்டத்தில் சேர்ந்த ஒருவர் நீங்கள் ஒரு குழு படிப்பு வகையான விஷயத்தையும் கூட செய்யலாம் ஆனால் நீங்கள் அதைப் பற்றி சிந்திப்பது முக்கியம் பின்னர் நீங்கள் சத்தமாக சிந்தியுங்கள் அல்லது ஒருவருடன் விவாதம் செய்யுங்கள் இதனால் கருத்து மிகவும் தெளிவாகிறது இப்போது மற்ற வழக்கில் நீங்கள் தெளிவற்ற வகையை சேர்ந்தவராக இருந்தால் நீங்கள் ஒத்திசைவற்ற விஷயங்களை நம்புகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒழுங்கான விஷயங்களை நம்புவதில்லை பின்னர் நான் பரிந்துரைப்பது என்னவென்றால் உங்களால் முடிந்த போதெல்லாம் வீடியோக்களைப் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட மணிநேரத்தைத் திட்டமிட முடியாது என்று நீங்கள் நினைத்தால் பரவாயில்லை நீங்கள் ஒரு அமைதியான இடத்தை தேர்வு செய்ய முடியாது என்று நினைத்தால் அது கூட பரவாயில்லை உங்கள் படுக்கையில் நீங்கள் படுத்து நன்றாக படிக்க விரும்பினால் பரவாயில்லை பேருந்துக்குள் பரவாயில்லை ஓய்வறையில் கூட பரவாயில்லை சிறந்த நாவலாசிரியர்கள் சில சமயங்களில் அவர்கள் ஓய்வறையில் குளிக்கும்போது அல்லது தங்களை புத்துணர்ச்சியுடன் இருக்கும் போது தங்கள் யோசனைகளைப் பெற்றதாகக் கூறுகிறார்கள் எனவே நீங்கள் அதை நன்றாக பயன்படுத்தலாம் என்று நினைத்தால் கூட பரவாயில்லை சாப்பிடும் போது ஏதேனும் சுவைத்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் வீடியோவை பார்க்க விரும்புகிறீர்கள் அதைச் செய்யுங்கள் ஆனால் நீங்கள் எங்கு வசதியாக இருக்கிறீர்களோ நீங்கள் என்ன செய்கிறீர்களோ எந்த நேரத்திலும் நீங்கள் தெளிவற்றவராக இருந்தாலும் கூட நீங்கள் செய்யலாம் எனவே நேரத்தைப் பயன்படுத்துங்கள் வாராந்திர வினாடி வினாவிற்கு முன் பாடங்களை முடிப்பதை ஒரு இலக்காக ஆக்குங்கள் சில புள்ளிகளை எழுதுங்கள் இப்போது அடுத்த கட்டமாக நீங்கள் சாதாரண வகையாக இருந்தாலும் அல்லது தெளிவற்ற வகையாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் விவாத மன்றத்தில் சேருமாறு நான் பரிந்துரைக்கிறேன் எனவே நீங்கள் எங்களிடம் டிஏக்கள் உள்ளன எனவே உங்கள் சந்தேகங்களை டிஏக்களிடம் நீங்கள் கேட்கலாம் அது தெளிவாக்கப்படும் உங்கள் அனைத்து சந்தேகங்களையும் சேகரிக்க முயற்சிப்போம் பின்னர் இந்த கேள்வி பதில் மன்றத்தை உருவாக்க முயற்சிப்போம் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் பின்னர் நாம் சில பொதுவான பதில்களை மிக விரைவாக வழங்குவோம் ஆனால் மன்றங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கும் அந்த இடத்தில்தான் நாம் சந்தேகங்களைக் கேட்போம் பின்னர் விவாதித்து பின்னர் வாதாடுவோம் பின்னர் நமது சில பதில்களுக்கு சவால் விடுவோம் அவ்வழியில் நீங்கள் கற்றுக் கொள்வீர்கள் இதை ஒரு குறிப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் தெளிவற்ற வகையாக இருந்தாலும் அல்லது நிலையான வகையாக இருந்தாலும் மன்றங்களில் பங்கேற்று உங்கள் அறிவை மேலும் வளப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது முன்னேறிச் செல்லுகையில் நீங்கள் இதைச் செய்தவுடன் நீங்கள் சான்றிதழை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் இந்த பாடத்திட்டத்தை வெற்றிகரமாக செய்தால் நீங்கள் ஒரு சான்றிதழைப் பெற முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் இப்போது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு சான்றிதழ் தேவையில்லை என்றால் நீங்கள் வினாடி வினாக்கள் அல்லது பணிகளில் பங்கேற்கக்கூடாது என்று நினைக்க வேண்டாம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்து வினாடி வினாக்கள் பணிகள் மற்றும் வழங்கப்படும் இறுதி தேர்வையும் நீங்கள் முயற்சிப்பீர்கள் என்பதை ஒரு இலக்காக ஆக்குங்கள் காரணம் இது உங்கள் கற்றல் முன்னேற்றத்தை மதிப்பிட உதவும் அதை முயற்சிக்காமல் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியாது எனவே நீங்கள் சான்றிதழில் ஆர்வமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை முயற்சிக்க பரிந்துரைக்கிறேன் ஆனால் மறுபுறம் சான்றிதழ் மிகவும் செல்லுபடியாகும் குறிப்பாக நீங்கள் ஒருவித பயிற்சி திட்டங்களுக்குச் செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த வேலை அல்லது ஒரு வேலையைத் தேடுகிறீர்கள் என்றால் டி கான்பூரிலிருந்து வந்ததாக நீங்கள் காட்டலாம் பின்னர் நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தை செய்தீர்கள் எனவே அது உங்கள் C V க்கு சில செல்லுபடியாகும் மதிப்பை கொடுக்கப் போகிறது எப்படியிருந்தாலும் நீங்கள் அனைத்து வினாடி வினாக்களையும் முயற்சிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் அதை தவறவிடாதீர்கள் இப்போது மற்றொரு விஷயம் என்னவென்றால் கற்றல் அனுபவமாக இருக்க வேண்டும் இதன் பொருள் இது வெறுமனே பதில்களைத் திரட்டுவது மட்டுமல்ல பின்னர் நாங்கள் கொடுக்கும் வெற்றிடங்களை நிரப்ப முயற்சிப்பது அல்ல ஆனால் நீங்கள் அதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் புரிந்து கொண்டீர்களா உங்களுக்கு புரியவில்லை என்றால் மன்றங்களைப் பயன்படுத்தி தெளிவாக்கிக் கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் உண்மையில் நடத்தை மாற்றத்தைப் பெற விரும்பினால் அதை அனுபவபூர்வமானதாக மாற்றவும் நீங்கள் அதை உணர்கிறீர்கள் புரிந்துகொள்கிறீர்கள் உணர்கிறீர்கள் பின்னர் உங்கள் உள்ளுணர்வைப் பயன்படுத்தி உங்கள் உணர்ச்சியைப் பயன்படுத்தி உங்கள் சிந்தனையைப் பயன்படுத்தி பதிலளிக்கிறீர்கள் யாரிடமும் கேட்காதீர்கள் யாருடனும் விவாதிக்காதீர்கள் ஆனால் நீங்கள் சரி அல்லது தவறு என்று நினைப்பதை நம்புங்கள் இப்போது இதன் பொருள் நீங்கள் உங்களுடன் நேர்மையாக இருக்க வேண்டும் கருத்தியல் தெளிவு குறித்து நீங்கள் குழு விவாதங்களை நடத்தலாம் உங்கள் நண்பர்களுடன் பேசலாம் அல்லது எங்கள் மன்றங்களில் கூட நாம் விவாதிக்கலாம் ஆனால் வினாடி வினாக்களுக்கு பதிலளிக்கும் போது பாடத்திட்டத்திலிருந்து பெறப்பட்ட உங்கள் சொந்த நுண்ணறிவுகளை நம்ப வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பெற்ற நுண்ணறிவுகள்தான் உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் நுண் திறன்களை உங்களுக்கு வழங்கப் போகின்றன இப்போது மதிப்பீட்டைப் பொறுத்தவரை உங்கள் கற்றல் முன்னேற்றத்தை நாங்கள் மதிப்பிடும்போது நீங்கள் எவ்வளவு மதிப்பெண் பெறுகிறீர்கள் என்பதை நாங்கள் உங்களுக்குச் சொல்லும்போது உங்கள் தனிப்பட்ட முன்னேற்றத்தையும் நீங்கள் மதிப்பீடு செய்யலாம் எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தையும் கற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் சுட்டிக்காட்டப்பட்ட புதிய மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றியமைப்பீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நுண் திறன்களை வளர்ப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்ட செயல்பாட்டைப் பயிற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்கள் ஆளுமையை மேம்படுத்த முயற்சிக்கவும் ஒவ்வொரு வாரமும் அதன் முடிவில் நீங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும் சரி இந்த நடத்தையை நான் மாற்றியமைத்துள்ளேன் இது பாடத்திட்டத்தில் இது இது பரிந்துரைக்கப்பட்ட ஒன்று நான் ஒரு நேர்மையான முயற்சியை மேற்கொண்டேன் அதை என்னால் மாற்ற முடிந்தது எனவே உங்களை மதிப்பீடு செய்து கொண்டே இருங்கள் பின்னர் பாடத்தின் முடிவில் உங்கள் ஆளுமையை நீங்கள் முழுமையாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என என நான் விரும்புகிறேன் இந்த பாடத்திட்டத்தைப் பற்றி கற்பிக்கும் போது நுண் திறன்களைக் கற்பிப்பதற்கு இரண்டு சாத்தியமான அணுகுமுறைகள் உள்ளன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் க்ராஷ் படிப்புகள் உள்ளன பின்னர் குறிப்பாக கார்ப்பரேட் தளத்திலிருந்து அவர்கள் நுண் திறன்களை ஒரு வகையான வெளிப்புற காரணியாகப் பார்க்கும் பொதுவான அணுகுமுறையைப் பின்பற்றுகிறார்கள் பின்னர் சில இயற்பியல் மாற்றங்களைச் செய்வதன் மூலம் அதை உங்களுக்குச் சொல்வதன் மூலம் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத சிலவற்றை உங்களுக்கு வழங்குதல் எனவே உங்கள் நடத்தையில் மாற்றங்களைச் செய்ய முடியும் ஆனால் எனது அணுகுமுறை இது உள்ளார்ந்த காரணிகள் மற்றும் ஆளுமையின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை நோக்கமாகக் கொண்டுள்ளது மேலும் இது உடல் மன உணர்ச்சி உளவியல் கலாச்சார மற்றும் ஆன்மீக மட்டத்தில் ஏற்படும் அனைத்து மட்டங்களிலும் ஏற்படும் மாற்றங்களைக் கையாளும் உண்மையில் உண்மையான நுண்ணறிவு அளவை விட உணர்ச்சி நுண்ணறிவு மற்றும் ஆன்மீக நுண்ணறிவு ஏன் மிகவும் முக்கியமானது என்பதைப் பற்றி நான் உங்களுடன் பேசுவேன் இப்போது பாடநெறி இரண்டு வடிவங்களில் உள்ளது நான் உங்களுக்கு வழங்கும் முதல் வடிவம் நுண் திறன்களை வளர்ப்பது மற்றும் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை திறன்களைப் பற்றிய ஆளுமை இப்போது இந்த முழுமையான தொகுதிகள் முடிந்த பிறகு மற்றொரு பாடநெறி இருக்கும் இது இந்த பாடத்திட்டத்திற்குப் பிறகு வழங்கப்படும் இது நுண் திறன்கள் மற்றும் ஆளுமையை மேம்படுத்துவது பற்றியது இது தனிமனித மற்றும் மேலாண்மை திறன்களை முழுமையாகக் கையாளும் இப்போது பாடநெறிக்கு 8 வாரங்கள் இருக்கும் 6 தொகுதிகள் உள்ளன ஒரு வாரத்தில் 25 நிமிடங்கள் மொத்தம் 48 தொகுதிகள் சுமார் 20 மணி நேரம் உள்ளன எனவே 20 மணி நேரத்திற்குள் நீங்கள் அதை அடைவீர்கள் என்பது ஒரு அற்புதமான சாதனை என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் ஆளுமையை நீங்கள் நீங்கள் முழுமையாக மாற்ற முடியும் பாடநெறி சுய மதிப்பீட்டில் தொடங்கி தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை மட்டத்தில் நான் அடையாளம் கண்டுள்ளேன் பின்னர் உணர்வுகளைப் புரிந்துகொள்வது உங்கள் மனநிலையை மாற்ற முயற்சிப்பது உந்துதல் பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்வது பின்னர் இலக்கு அமைத்தல் வாழ்க்கை மற்றும் தொழில் திட்டமிடல் பின்னர் தகவல்தொடர்புகளை நோக்கி மெதுவாக நகர்வது பயனுள்ளதாக இருக்கும் தகவல்தொடர்பு தீவிரமாக கேட்பது இணக்கமான பேச்சு விளக்கக்காட்சி திறன்கள் மற்றும் பின்னர் கூட்டங்களை நடத்துவது பற்றி பின்னர் இணையத்தில் கையாள்வது பற்றிய அடிப்படை விதிமுறைகள் அதாவது நெட்டிக்வேட் மற்றும் இறுதியில் நான் உடல் மொழி கையாள்வேன் குறிப்பாக குழு விவாதங்கள் மற்றும் நேர்காணல் தொடர்பாக பொதுவாக நீங்கள் தனிப்பட்ட மற்றும் தனிப்பட்ட உறவுகளைக் கையாளும் போது இது திட்டமிடல் என்று நான் கூறும்போது ஆனால் முதல் உண்மையான தொகுதியுடன் தொடங்கும்போது நான் வேறு வடிவத்தைப் பின்பற்றலாம் இப்போது இது உங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த யோசனையை வழங்குவதற்காக மட்டுமே ஆனால் பின்னர் நான் உங்களை மீண்டும் பாடத்திட்டத்திற்கு வரவேற்கிறேன் மேலும் இந்த தொகுதியை முதல் தொகுதியை உங்கள் சுய கண்டுபிடிப்பு பயணம் தொடங்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் முடிக்கிறேன் மேலும் உங்களுக்குத் தெரிந்தபடி சுய கண்டுபிடிப்பின் காதல் ஒரு முடிவற்ற செயல்முறையாகும் மேலும் இந்த பாடத்திட்டத்தைச் செய்வதற்கான ஒவ்வொரு கணத்தையும் நீங்கள் அனுபவிக்க விரும்புகிறேன் நீங்கள் சுய கண்டுபிடிப்பு மற்றும் செயல்முறையில் முழுமையான வெற்றியை பெற விரும்புகிறேன் இதைப் பார்த்ததற்கு நன்றி அடுத்த தொகுதியில் மீண்டும் சந்திப்போம்